எனவே ஃபோரியர் தொகை சூத்திரத்தில் இருந்து நான் எப்போதும் ஃபோரியர் கொசைன் சூத்திரத்தை காணுவேன் ஃபோரியர் கொசைன் சூத்திரம் என்றால் என்ன ஆகவே எனது ஃபோரியர் தொகை சூத்திரம் பின்வருமாறு குறிக்கப்படுவதை மீண்டும் கவனிக்கவும் இந்த எக்ஸ்பொனன்சியல் உண்மையில் ஒரு சிக்கல் எண் என்பதை நாம் காண்கிறோம் இது coskζ isinkζ ஆல் வழங்கப்படுகிறது இப்போது எனது சார்பு இதுதான் நாம் பார்த்தது இந்த இரண்டையும் இணைத்து இங்கு நான் ஃபோரியர் கொசைன் சூத்திரத்தைத் தருவிக்கிறேன் சைன் என்பது ஓர் ஒற்றைப்படை சார்பு என்பதை கவனி எனவே சைன் என்பதை k dk என்ற மாறி மீது தொகை இடும் போது மறைந்து தொகையிடுதலின் மதிப்பு 0 என தருகிறது ஆகவே தொகையீடு மட்டுமே என்னிடம் எஞ்சியுள்ளது இப்போது இந்த கொசைன் சார்பு ஓர் இரட்டைப்படை சார்பாகும் அதனால் எனவே நான் ஏன் இதைச் செய்தேன் ஏனென்றால் இது எனது ஃபோரியர் கொசைன் சூத்திரம் என்பதை கவனியுங்கள் கொசைன் என்பது ஓர் இரட்டைப்படை சார்பு என்ற உண்மையை நான் பயன்படுத்தினேன் இதேபோல் ஃபோரியர் சைன் சூத்திரம் என்று அழைக்கப்படுவதை பின்வருமாறு குறிக்கிறேன் எனவே நான் இந்த சைன் சூத்திரத்தை Fs என வேறுபடுத்திக் காட்டப் போகிறேன் எனவே s என்பது சைனைக் குறிக்கும் c என இருந்தால் கொசைனைக் குறிக்கும் எனவே இந்த வழியில்தான் நாம் நமது ஃபோரியர் கொசைன் மற்றும் சைன் சூத்திரங்களை வரையறுக்கிறோம் இப்போது ஃபோரியர் கொசைன் சூத்திரத்தை எங்கு பயன்படுத்த வேண்டும் மற்றும் ஃபோரியர் சைன் சூத்திரத்தை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்னிடமுள்ள சார்பு ஓர் இரட்டைப்படைசார்பு எனில் ஃபோரியர் கொசைன் சூத்திரத்தைப் பயன்படுத்துவது என்பது ஓர் இயற்கையான தேர்வு மேலும் இந்த முறையில் எனவே இதுதான் f என்பது இரட்டைப்படையாக இருக்கும் பொழுது f f−x என என்னிடம் இருப்பதாகும் மேலும் நிச்சயமாக இதேபோல் f என்பது ஒற்றைப்படை என்றால் நான் ஃபோரியர் சைன் சூத்திரத்தைப் பயன்படுத்துவேன் 2 என்பது வெளியே வருவதை கவனியுங்கள் ஏன் 2 வெளியே வருகிறது ஏனென்றால் நாம் கூட்டுத்தொகை விதியை பயன்படுத்தி நமது ஃபோரியர் சைன் மற்றும் ஃபோரியர் கொசைன் சூத்திரத்தை விரிவுபடுத்தி உள்ளோம் அதனால் இது இந்த காரணியை வெளியே கொண்டு வந்துள்ளது எனவே இதேபோல் எனவே இப்போது கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யலாம் அதாவது ஃபோரியர் தொகையீடு சூத்திரம் என்னால் ஃபோரியர் உருமாற்றம் என்றும் அழைக்கப்படும் இது FT எனக் குறிக்கப்படுகிறது இது கீழ்வருமாறு வழங்கப்படுகிறது

நம்மிடம் ஃபோரியர் சைன் சூத்திரங்கள் ஃபோரியர் கொசைன் சூத்திரங்கள் உள்ளன மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஃபோரியர் தலைகீழ் என்பது தலைகீழ் சூத்திரம் என்பது என்ன அல்லது ஃபோரியர் தலைகீழ் உருமாற்றம் என்பது என்ன இந்த தலைகீழ் உருமாற்றம் என்பது எனவே நமக்கு கால இடைவெளி இல்லாத கணக்கு வரும்போதெல்லாம் ஃபோரியர் உருமாற்றங்களை பயன்படுத்துவோம் என்பதை நான் மறுபரிசீலனை செய்ய விரும்புகிறேன் கால இடைவெளி இல்லாத சார்புகளை நாம் கொண்டிருக்கும் போதெல்லாம் அது பாதி டொமைனில் வரையறுக்கப்பட்டு மேலும் அது ஒற்றைப்படையாக இருந்தால் ஃபோரியர் சைன் தொடரைப் பயன்படுத்துவோம் மற்றும் கால இடைவெளி இல்லாத சார்பு இரட்டைப்படையாக இருந்தால் ஃபோரியர் கொசைன் தொடரைப் பயன்படுத்துவது இயற்கையானது ஆகவே நாம் சில பயன்பாட்டு கணக்குகளை செய்யும்போது தயவுசெய்து இந்த உண்மைகளை நினைவில் வைத்துக் கொள்ளவேண்டும் இப்போது நான் முன்னேறுவதற்கு முன் மின் பொறியியலில் பரவலாகப் பயன்படுத்தப்படும் மற்றொரு குறியீட்டை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் எனவே ஃபோரியர் உருமாற்றங்கள் மின் பொறியியலில் சிக்னல்களின் வரையறைகளில் பெரும் பங்கு வகிக்கின்றன இதில் ஃபோரியர் உருமாற்றத்தில் உள்ள எனது மாறி x என்பது மற்றொரு மாறி t என்பதால் மாற்றப்படுகிறது ஆனால் பயன்பாட்டில் t என்பது நேரத்தைக் குறிக்கும் என நிச்சயமாகத் தெரியும் ஆனால் நாம் அதை பொதுவானதாக வைத்திருப்போம் t என்பது x இலிருந்து a ஆல் மாற்றப்படும் மற்றொரு மாறி ஆகும் மேலும் இதேபோல் மாற்றப்பட்ட தளத்தில் உள்ள எனது மாறி k என்பது ω 2πν என்பதால் மாற்றப்படுகிறது எனவே இது என்ன ω என்பது சில நேரங்களில் கோண அதிர்வெண் என்றும் மாற்றப்பட்ட தளத்தில் k என்பது அலை எண் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே நான் இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பற்றி பேசுகிறேன் ஏனென்றால் இவைகள் அனைத்தையும் சில கணக்குகளை செய்யும் பொழுது நாம் அறிமுகப் படுத்தப் போகிறோம் எனவே நாம் முன்னேறுவோம் எனவே ஃபோரியர் உருமாற்றங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைக் காண்பிப்பதற்கான ஒரு விரைவான எடுத்துக்காட்டை இங்கே தருகிறேன் ஆகவே அந்த எடுத்துக்காட்டானது என்பதை கண்டுபிடிப்பது எனவே இது ஃபோரியர் உருமாற்றத்தின் நேரிடை பயன்பாடு ஆகும் நாம் இப்போது வரையறுக்காத தொகையீடாக உள்ள தொகையை தொகையீடு செய்ய வேண்டும் எனவே இந்த தொகையீடு செய்வதற்கான வழி என்னவென்றால் வர்க்கங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் இந்த காரணியை எக்ஸ்பொனன்சியலுக்கு மேலே பின்வருமாறு எழுத முடியும் என்பதைக் குறித்து கொள்க

இது நுண் கணிதத்தில் உள்ள ஒரு நிலையான தேற்றம் என்ன சொல்கிறது என்றால் வரையறுக்காத தொகையீடு என்னிடம் இருந்தால்

எனக் கொள்ளலாம் ஆகவே பொதுவாக நுண்கணிதப் புத்தகத்தில் இருக்கும் இந்த முடிவை நான் பயன்படுத்தப் போகிறேன் மேலும் நாம் இறுதி விடைக்கு வர இந்த முடிவை பயன்படுத்துவோம் ஆகவே விடையானது எனவே இங்கே விடையை முன்னிலைப்படுத்த ஒரு சிவப்பு பேனாவைப் பயன்படுத்துகிறேன் எனவே இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை செய்வோம் எனவே இந்த சார்பின் ஃபோரியர் உருமாற்றத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது இந்த சார்பு H என்பது என்ன H என்பது ஹெவிசைட் சார்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே என்னிடம் H இருந்தால் அது x நேர்மறை எனில் 1 என்றும் x எதிர்மறை எனில் 0 என்றும் வரையறுக்கப்படுகிறது எனவே இது ஒரு அலகு இதை ஒரு அலகு ஹெவிசைட் என்று அழைக்கிறேன் ஏனெனில் இந்த சார்பு உங்களுக்கு 1 அல்லது 0 வைத் தருகிறது எனவே மீண்டும் இந்த சார்பின் ஃபோரியர் உருமாற்றம் ஆனது ஆர்குமென்ட் 0 வை விட குறைவாக உள்ளபோது ஹெவிசைட் சார்பு மறைந்து விடுவதை கவனியுங்கள் அதாவது ஆர்குமென்ட் 0 வை விட குறைவாக உள்ளபோது இது மறைந்து விடுவதால் ஃபோரியர் தொகையீடு வரையறுக்கத்தக்க தொகையீடாக குறைகிறது ஏன் இந்த மறைந்துவிடுதல் தன்மையால் வரையறுக்கத்தக்க தொகையீடாக மாற்றப்படுகிறது ஏனெனில் வரையறுக்கத்தக்க தொகையீட்டில் மட்டுமே ஹெவிசைட் சார்பு மதிப்பு 1 என எடுத்துக் கொள்ளப்படுகிறது இல்லையெனில் இந்த ஹெவிசைட் சார்பு 0 வை எடுத்துக்கொள்ளும் எனவே இந்த சார்பு ஓர் இரட்டைப்படை சார்பு என்பதை நீங்கள் அறியலாம் ஏனென்றால் x ஐ மைனஸ் x ஆல் மாற்றினால் கூட மதிப்பு மாறாது எனவே நான் எப்போதும் இந்தத் தொகையிடுதலை ஒரு புதிய தொகையிடுதலால் மாற்ற முடியும் இது 2 டைம்ஸ் இன்டகிறல் ஃப்ரம் 0 டு a 1 மைனஸ் x பை a e டுத பவர் i kx dx முந்தைய சார்பு ஒரு இரட்டைப்படை சார்பு என்ற உண்மையை உபயோகப்படுத்தியதால் 2 என்ற காரணியை கொண்டு வந்துள்ளது அதனால் அடுத்து செய்ய வேண்டியது இதுதான் என்பதை நீங்கள் காணலாம் இது cos ஆப் kx பிளஸ் i டைம்ஸ் sin ஆப் kx என்பதை நீங்கள் அறியலாம் இந்த பகுதியை இங்கே பார்த்தால் அது உண்மையில் அர்த்தமுள்ளதாக இருக்கும் எனவே நான் இந்த தொகையிடுதலை சைன் மற்றும் கொசைன் பகுதிகளாக உடைத்தால் மேலும் இந்த சார்பு ஓர் இரட்டைப்படை சார்பாகும் எனவே இரட்டைப்படை சார்பை இன்னொரு இரட்டைப்படை சார்புடன்பெருக்கும்போது கிடைப்பது ஓர் இரட்டைப்படை சார்பு மற்றும் இரட்டைப்படை சார்பை ஒற்றைப்படை சார்புடன் பெருக்கும்போது இங்கு சைன் என்பது ஓர் ஒற்றைப்படை சார்பு கிடைப்பது ஓர் ஒற்றைப்படை சார்பாகும் எனவே a முதல் a வரையிலான இடைவெளியில் ஒற்றைப்படை சார்பு 0 வைத் தருகிறது எனவே நான் பெறப் போவது ஆகவே அடுத்து என்ன செய்வது அடுத்து பகுதித் தொகையிடல் முறையைப் பயன்படுத்த போகிறோம் எனவே நான் என்பதை முதல் சார்பாகவும் மற்றும் என்பதை இரண்டாவது சார்பாகவும் எடுத்துக் கொள்ளப் போகிறேன் எனவே அதை எழுதுகிறேன் எனவே எனக்கு பின்வருபவை உள்ளன நான் இங்கே என்ன செய்தேன் நான் ஒரு புதிய மாறி ஐப் பயன்படுத்தினேன் இது என்பதாகும் எனவே என்பதை என்ற புதிய மாறியாகத் தேர்வு செய்து மீண்டும் அதை ஆக மாற்றுகிறேன் ஏனெனில் என்பது ஒரு போலி மாறி எல்லா கணக்கீடுகளையும் நான் இங்கே விட்டுவிடுகிறேன் சில படிகள் உள்ளன அவை மாணவர்கள் பகுதித் தொகையிடல் என்ன என்பதைக் காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சரி இதுவரை ஃபோரியர் உருமாற்றங்களைப் பயன்படுத்துவதற்கான சில எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் எனவே இப்போது ஃபோரியர் உருமாற்றத்தை அறிமுகப்படுத்துகிறேன் சார்புகளின் ஃபோரியர் உருமாற்றம் எவ்வாறு மதிப்பிடுவது என்ற கணக்கு வரும்போது எங்களுக்கு சில சிரமங்கள் உள்ளன எனவே குறிப்பாக நான் பொதுவான சார்புகளின் ஃபோரியர் உருமாற்றங்களை அறிமுகப்படுத்தப் போகிறேன் எனவே இந்த பொதுவான சார்புகள் என்ன பொதுமைப்படுத்தப்பட்ட சார்புகளை G F என அழைக்கிறேன் இந்த பொதுமைப்படுத்தப்பட்ட சார்புகளை வரிசைப்படுத்தி தோராயமாக மதிப்பிடுவதன் மூலம் தொடர்ச்சியற்ற அல்லது தனித்துவமான சார்புகளின் ஃபோரியர் உருமாற்றத்தைக் காணலாம் எனவே பெரும்பாலான நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால் இந்த தொடர்ச்சியற்ற அல்லது தனித்துவமான சார்புகளில் ஃபோரியர் உருமாற்றங்களை மதிப்பீடு செய்ய முடியாது எனவே இந்த தொடர்ச்சியான அல்லது தனித்துவமான சார்புகளை இதுவரை பொதுமைப்படுத்தப்பட்ட சார்புகள் என்று அழைக்கப்பட்ட சார்புகளின் வரிசையில் தோராயமாக மதிப்பிடுவது நல்லது அதை நான் இப்போது அறிமுகப்படுத்தப் போகிறேன் மேலும் இந்த பொதுமைப்படுத்தப்பட்ட சார்புகளின் ஃபோரியர் உருமாற்றங்கள் கிடைக்கின்றன எனவே அடுத்து நான் காண்பிப்பது என்னவென்றால் பொதுமைப் படுத்தப்பட்ட சார்புகளின் வரிசையின் ஃபோரியர் உருமாற்றங்களை கண்டுபிடிக்க முடிந்தால் அது தனித்துவமான அல்லது தொடர்ச்சியற்ற சார்புகளின் ஃபோரியர் உருமாற்றத்திற்கு ஒத்திருப்பதைக் காண்பிப்பேன் இப்போது இந்த நீண்ட கதையின் சுருக்கம் நான் ஒரு குறிப்பிட்ட சார்பின் ஃபோரியர் உருமாற்றத்தை மதிப்பீடு செய்ய முடியவில்லை என்றால் நான் செய்ய வேண்டியது அதை பொதுமைப்படுத்தப்பட்ட சார்புகளின் வரிசையாக பிரதிநிதித்துவப்படுத்துவதாகும் ஏனெனில் இதற்கு ஃபோரியர் உருமாற்றங்கள் இருக்கின்றன இப்போது நான் இன்னும் சில குறியீடுகளை அறிமுகப்படுத்தப் போகிறேன் நான் அறிமுகப்படுத்தும் மற்ற குறியீடுகளில் ஒன்று நல்ல சார்புகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே நல்ல சார்புகள் என்றால் என்ன எனவே நல்ல சார்புகள் என்பது அந்த சார்புகள் மெய்யெண்களின் வரிசையில் வகையீடு செய்யத்தக்கது நான் அதை எனக் குறிக்கிறேன் மேலும் இது போதுமான அளவு சிதைகிறது அதன் அனைத்துவகைக்கெழுக்களிலும் போதுமான அளவு வேகமாக சிதைகிறது அதன் அனைத்து வகைக்கெழுக்களும் ஐ விட 0 க்கு வேகமாக சிதைகின்றன இது என் மாறி X இன்பினிடிக்குச் செல்வதால் அனைத்து முழுக்கள் N நேர்மறையாகும் இப்போது சுருக்கமாக உங்களுக்கு வரையறையை வழங்க நல்ல சார்புகள் என்பது உண்மையான அல்லது சிக்கலான மதிப்புள்ள சார்புகளாகும் அதைப் போல என்னிடம் 0 க்குச் செல்லும் பின்வரும் வரம்பு உள்ளது எனவே வரம்பு x பிளஸ் அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டிக்குச் செல்லும்போது xNg0 எனவே நான் இங்கு n ஆவது வகைக்கெழுவை எடுத்துக்கொள்கிறேன் எனவே n ஆவது வகைக்கெழு அனைத்து N மற்றும் n க்கும் ஐ விட வேகமாக சிதைகிறது எனவே என்னிடம் இருப்பது என்னவென்றால் நல்ல சார்புகளின் சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு தருகிறேன் அதனால் எடுத்துக்காட்டுகளில் சார்பு g மூலம் இதை குறிக்கிறேன் எனவே இங்கு நல்ல சார்பின் எடுத்துக்காட்டானது தரப்பட்டுள்ளது

மேலும் 0 இல்லையெனில் இந்த விஷயத்தில் நாம் வரையறையைப் பயன்படுத்தினால் இது ஒரு நல்ல சார்பு என்பதை நாம் காண்கிறோம் ஆனால் x பிளஸ் மைனஸ் 1 க்கு சமமாக இருக்கும் போது அதைச் சுற்றி டெய்லர் தொடர் விரிவாக்கம் இல்லை மற்ற சந்தர்ப்பங்களில் டெய்லர் தொடர் உள்ளதைப் பார்ப்பது எளிது ஆனால் −1 ஐச் சுற்றி டெய்லர் தொடர் இந்த நல்ல சார்பிற்கு டெய்லர் தொடர் உருவாவதில்லை என்பதைக் காண்கிறோம் எனவே முடிவு என்ன முடிவு என்னவென்றால் நல்ல சார்புகள் தேவை என்ற முடிவு டெய்லர் தொடர் விரிவாக்கத்தினை கொண்டிருப்பதில்லை என்பதாகும் எனவே அது நம்முடைய உள்ளுணர்வுக்கு சற்று எதிரானது எனவே நான் உங்களுக்கு நல்ல சார்பு அல்லாத சார்புகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டு கொடுக்க வேண்டும் எனவே e |x| என்பது ஒன்றாகும் ஏனெனில் x என்பது 0 சமமாக இருக்கும்போது இதை வகையீடு செய்ய முடியாது நல்ல சார்பு அல்லாத மற்றொன்று 1x2 1 ஏனெனில் அது மிக மெதுவாக சிதைகிறது பின்னர் x என்பது −∞ செல்வதை வரையறை நமக்குச் சொல்கிறது எனவே குறைந்தபட்சம் நாம் நல்ல சார்புகள் என்ன எந்த சார்புகள் நல்ல சார்புகள் அல்ல என்பதை அறிந்து கொண்டோம் எனவே பண்புகளில் ஒன்று என்னவென்றால் என்னிடம் ஒரு சார்பு இருந்தால் அது ஒரு நல்ல சார்பு பின்னர் இந்த சார்பு g நல்ல சார்பின் இன்டகிறலாக வரையறுக்கப்படுகிறது இந்த நல்ல சார்புக்கு இன்டகிறல் இருந்தால் மட்டுமே நல்ல சார்பின் இன்டகிறல் ஒரு நல்ல சார்பாக இருக்கக்கூடும் எனவே வரையறுக்கப்பட்ட இன்டகிறலை நீங்கள் மதிப்பீடு செய்ய முடியும் என்றால் நல்ல சார்பின் இன்டகிறல் ஒரு நல்ல சார்பாக இருக்கும் மற்றொரு பண்பு நல்ல சார்புகள் முற்றிலும் தொடர்ச்சியானவை எனவே முற்றிலும் தொடர்ச்சியானவற்றின் வரையறைக்கு நான் செல்லப் போவதில்லை அதை வழக்கமான நுண் கணித பகுதியில் காணலாம் நான் முன்னிலைப்படுத்த விரும்புவது உங்கள் தொடர்ச்சியான அல்லது சீரான தொடர்ச்சியானவற்றையை விட மிகவும் வலிமையானது எனவே இது இங்கே முற்றிலும் தொடர்ச்சியானது பின்னர் நான் மற்றொரு சார்பின் மற்றொரு வரையறையை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்